இந்த சொற்பொழிவில் ப்ரோடீன் ஸீக்யூவன்ஸ் டேட்டாபேஸஸ்கள் குறித்து முக்கியமாக விவாதிப்போம் எனவே கடைசி வகுப்பைப் பற்றி நாம் நினைவு கொள்வோம் எனவே கடந்த வகுப்பில் நாம் என்ன விவாதித்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது அவற்றில் முக்கியமாக ப்ரோடீன் கட்டமைப்புகளைப் பற்றியது எனவே ப்ரோடீன் கட்டமைப்புகளுக்கான கட்டுமானத் தொகுதி என்ன மாணவர் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் என்பது சரி எனவேஅமினோ வை நாம் 2 பெரிய வகுப்புகளாக பிரிக்கலாம் அவை என்னென்ன ஹைட்ரொபோபிக் மற்றும் ஹைட்ரொபிலிக் ரெசிடுஸ் ஆகும் மேலும் நாம் ஹைட்ரொபோபிக் ரெசிடுஸ்களை வெவ்வேறு வகையான வகைப்பாடுகளை கொண்டு உள்ளது அவை என்னென்ன எனவே நீங்கள் பார்க்கலாம் மாணவர் அமினோ அசீட்ஸ் அரோமாட்டிக் சல்பர் இருக்கும் அமினோ ஆசிட் மற்றும் கிலைசின் போன்றவை ஹைட்ரொபிலிக் ரெசிடுஸ் களுக்கு என்ன இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் மற்றும் போலார் என வகைப்படுத்துகிறோம் எனவே நீங்கள் அமினோ ஆசிட் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தியுள்ளீர்கள் பின்னர் ப்ரோடீன் செயல்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் கடந்த வகுப்பில் நாம் விவாதித்த வெவ்வேறு செயல்பாடுகள் என்ன என்பதை நினைவில் கொள்கிறீர்களா என்சைம்கள் ஆன்டிஜென்கள் ஆன்டிபாடிகள் கட்டமைப்பு ப்ரோடீன்கள் பற்றி விவாதித்தோம் மாணவர் கட்டமைப்பு ப்ரோடீன்கள் ரெகுலேட்டரி ப்ரோடீன்கள் ரெகுலேட்டரி ப்ரோடீன்கள் மற்றும் ஸ்வீட்நர் பிளட் கிளாட்டிங் ப்ரோடீன்கள் த்ரோம்பின் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர்கள் ஹீமோகுளோபின் எனவே பல்வேறு ப்ரோடீன்களைப் பற்றி விவாதித்தோம் அவை வெவ்வேறு செயல்பாடுகளைச் செய்கின்றன ப்ரோடீன்களின் செயல்பாடுகளைப் புரிந்துகொள்வதற்கான கட்டமைப்பு செயல்பாட்டு உறவைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் சரியான கட்டமைப்புகள் உதவும் மற்றும் முக்கியமாக ஒரு ப்ரோடீன்னின் கட்டமைப்பு அதன் செயல்பாட்டைக் கூறுகிறது எனவே கட்டமைப்பு அளவைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் நீங்கள் ப்ரோடீன் கட்டமைப்புகளின் பல்வேறு அமைப்பைப் பார்த்தால் அவற்றில் நிறைய வகைப்பாடுகள் இருக்கிறது அவை முக்கியமாக பிரைமரி அமைப்பு செகண்டரி அமைப்பு டெர்சரி நிலை அமைப்பு மற்றும் குவாட்டர்னரி அமைப்பு போன்ற 4 வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன கூடுதலாக அவற்றுக்கு இடையே 2 கட்டமைப்புகள் உள்ளன அவை சூப்பர் செகண்டரி கட்டமைப்புகள் வெவ்வேறு இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் மற்றும் ஒரு ப்ரோடீன்னில் இருக்கும் களங்களின் சேர்க்கை இந்த ரெசிடுஸ்களின் சில பகுதி அவை மடிக்க முடியும் மற்றும் அவை டொமைன் என்று அழைக்கப்படும் எனவே பிரைமரி அமைப்பு என்றால் என்ன இது வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் ஏற்பாடு ஆகும் எனவே பிரைமரி அமைப்பு இந்த அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் தொடர்ச்சியான வரிசையை அளிக்கிறது மற்றும் செகண்டரி கட்டமைப்பானது இந்த ரெசிடுஸ்களின் ஏற்பாட்டை வழங்குகிறது சில குறிப்பிட்ட வடிவத்தில் எடுத்துக்காட்டாக இங்கே இது ஒரு வகையான ஸ்பைரல் வடிவம் எனவே இது ஆல்பா ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வகையான லாட்ட்ர் ஆகும் இது பீட்டா ஸ்ட்ராண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கே அடுத்தது டெர்சரி கட்டமைப்பாகும் டெர்சரி கட்டமைப்பானது ஒவ்வொரு ரெசிடுஸ்ஸிலும் உள்ள அனைத்து அணுக்களின் அணு ஆயங்களை வழங்கும் எனவே ஒவ்வொரு அணுவின் இருப்பிடத்தையும் பெறுங்கள் நீங்கள் x y z ஆயத்தொகுப்புகளை எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு அணுவின் இருப்பிடமும் ஒரு ரெசிடுஸ் ஆகும் x y z ஆயத்தொகுதிகளில் எங்கே இருக்கும் என்பதைப் பார்ப்போம் பின்னர் இந்த டெர்சரி கட்டமைப்புகளின் கூடியிருந்த துணைக்குழுக்கள் ஒருங்கிணைப்பு கட்டமைப்புகளை வழங்குகின்றன எனவே இன்று நாம் ப்ரோடீன் உடைய பிரைமரி கட்டமைப்பைப் பற்றி முக்கியமாக விவாதிப்போம் அவற்றின் தகவல்களை எங்கிருந்துப் பெறுவோம் அவற்றின் டேட்டாபேஸ்கள் கிடைக்குமா தரவை எவ்வாறு பிரித்தெடுக்கிறது எவ்வாறு பயன்படுத்துவது எனவே முந்தைய பிரைமரி கட்டமைப்பு என்பது ஒரு ப்ரோடீன்னில் உள்ள அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையாகும் இயற்கையாக நிகழும் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் எத்தனை அவை 20 ஆனால் இந்த 20 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் பல்வேறு சேர்க்கைகளைச் சரியாகச் செய்யலாம் நீங்கள் பல்வேறு சாத்தியக்கூறுகளின் கலவையை சரியாகக் காணலாம் எனவே ஏதேனும் சாத்தியமான சேர்க்கைகள் இருப்பதைக் கண்டுபிடிப்பீர்கள் அல்லது ப்ரோடீன்ச் செயல்பாட்டிற்கு குறிப்பிட்ட சேர்க்கைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன என்பது சாத்தியமாகும் எனவே 26 எழுத்துக்கள் சரியாக இருந்தால் இது ஒரு வகையான ஆங்கில அகராதிகள் எனவே இந்த 26 எழுத்துக்களை நீங்கள் பல்வேறு சொற்களை சரியான முறையில் உருவாக்கலாம் மேலும் இந்த கட்டுரைகளையும் புத்தகங்களையும் வைக்கலாம் அதேபோல் 20 வெவ்வேறு அமினோ ஆசிட்கள் உள்ளன அவை ஆங்கிலத்தில் இந்த 26 எழுத்துக்களின் விஷயத்தில் பல செயல்பாட்டு ப்ரோடீன்களை உருவாக்க பயன்படுத்தப்படலாம் எனவே ஒரு அகராதியில் சில குறிப்பிட்ட சொற்கள் மட்டுமே உள்ளன உதாரணமாக நீங்கள் இந்த கல்வியைப் போலவே சரியாக எடுத்துக் கொண்டால் இது அகராதியிலும் இந்த பல்கலைக்கழகத்திலும் உள்ளது ஆனால் நீங்கள் இப்படி எழுதினால் இவற்றில் அர்த்தமல்ல எனவே நான் U N மற்றும் இதையெல்லாம் 4 5 6 Is மற்றும் சில Vs சரி எனவே இதற்கு எந்த அர்த்தமும் இல்லை இது அகராதியிலும் கிடைக்காது அதேபோல் வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களால் உருவாகும் ப்ரோடீன்களும் உள்ளன ஆனால் சில குறிப்பிட்ட சேர்க்கைகள் சரியாக இருக்க வேண்டும் பின்னர் மீண்டும் இந்த சங்கிலியில் பார்த்தால் மாறுபட்ட சங்கிலியைப் போல முக்கியமானது எனவே இவை பீட்ஸ் என்று அழைக்கப்படும் எனவே இது அனைத்து அமினோ ஆசிட்களுக்கும் பொதுவானது இது பிரதான சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது இங்கே பீட்ஸ்கள் வேறுபட்டவை இது பக்க சங்கிலிகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் அவை மீண்டும் மீண்டும் நிகழலாம் அவை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வரலாம் அல்லது வெகு தொலைவில் உள்ளன ஆனால் இயற்கையானது அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் ஒரு குறிப்பிட்ட கலவையைத் தேர்ந்தெடுத்து ஒரு செயல்பாட்டு ப்ரோடீன்னை உருவாக்குகிறது இந்த பாலிபெப்டைட்களின் குறிப்பிட்ட சேர்க்கை மட்டுமே செயல்பாட்டு ப்ரோடீன்னை உருவாக்கியுள்ளன எனவே நான் சில உதாரணங்களைக் காட்டுகிறேன் மனித ஹீமோகுளோபினுடைய அமினோ ஆசிட் வரிசை எனவே அவை குறிப்பிட்ட கலவையான அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களைக் கொண்டுள்ளன மேலும் இந்த அமினோ ஆசிட்களில் ஏதேனும் ஒன்றை நாங்கள் விவரித்தாலும் எடுத்துக்காட்டாக நாங்கள் முன்பு விவாதித்தது போல குளுட்டமிக் அமிலம் 6 முதல் வாலைன் வரை இது சிக்கெல் செல் அனீமியா நோயை ஏற்படுத்துகிறது எனவே அதேபோல் நீங்கள் ஒரு ப்ரோடீன்னில் ஒரு சிறிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீன்னின் செயல்பாட்டை மாற்றக்கூடும் சில சமயங்களில் அவை நோய்க்கும் வழிவகுக்கும் இந்த அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் கலவையானது ஒரு செயல்பாட்டு ப்ரோடீன்னிற்கு மிகவும் முக்கியமானது எனவே பிரைமரி கட்டமைப்பிலிருந்து நமக்குத் தெரிந்த தகவல்கள் என்ன பிரைமரி அமைப்பு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் லீனியர் வரிசையை அளிக்கிறது எனவே இந்த ரெசிடுஸ்களின் குறிப்பிட்ட கலவையை இது உங்களுக்கு வழங்கும் இரண்டாவதாக அதில் அனைத்து கோவலன்ட் பிணைப்புகளும் அடங்கும் ஏனெனில் நாம் 2 வெவ்வேறு அமினோ ஆசிட்களை உருவாக்கும்போது என்ன நடக்கும் இரண்டு வெவ்வேறு அமினோ ஆசிட்களை எவ்வாறு இணைப்பது மாணவர்கோவலன்ட் கோவலன்ட் இது நீர் மூலக்கூறு நீக்குவதன் மூலம் ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது ஒரு பாண்ட்டின் பெயர் என்ன மாணவர்பெப்டைட் பாண்ட் பெப்டைட் பாண்ட் என்பது சரியானது இவை அனைத்து அமினோ ஆசிட்களுக்கிடையேயான அனைத்து கோவலன்ட் பிணைப்புகளையும் நாம் சரியாக அறிந்திருக்கும்போது அமினோ ஆசிட்களின் ஒப்பீட்டு ஏற்பாடு குறிப்பிடப்படவில்லை என்றால் அவை எங்கு அமைந்துள்ளன என்பது எங்களுக்குத் தெரியாது எனவே எங்களுக்கு சேர்க்கைகள் மட்டுமே தெரியும் மேலும் கோவலன்ட் பிணைப்புகளை நாங்கள் அறிவோம் இப்போது லிட்ரேசரில் அவை ப்ரோடீன்னை ஒருங்கிணைக்கும்போது எங்காவது கிடைக்கின்றன அல்லது அவை இந்த ப்ரோடீன் காட்சிகளைப் பெறுகின்றன அவை லிட்ரேசரில் தரவை வெளியிடுகின்றன இப்போது இந்த காட்சிகளில் ஏதேனும் முக்கியமான சிறப்பியல்பு அம்சங்கள் உள்ளனவா என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு தொடர் வரிசைகள் இருப்பது அவசியம் உங்களிடம் வரிசைகளின் தொகுப்பு இருந்தால் ஒரு ப்ரோடீன்னில் உள்ள குறிப்பிட்ட ரெசிடுஸ்களின் விருப்பம் என்ன என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிட்களின் சார்பு இருக்கிறதா ஏனென்றால் நம்மிடம் 20 வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் இருந்தால்அவை எந்தவொரு அமினோ ஆசிட்டும் ஏதேனும் புரோட்டீன்களில் அதிகமாக அல்லது குறைவாக ஏற்பட விரும்புகின்றன ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்திலிருந்து மார்கரெட் டேஹாஃப் என்பவர் பல்வேறு ப்ரோடீன்களின் காட்சிகளை சேகரித்து அட்லஸ் ஆஃப் புரோட்டீன் சீக்வென்ஸின் புத்தகத்தை வெளியிட்டார் இந்த ப்ரோடீன்களின் வரிசைகளைக் கொண்ட மிகப் பெரிய அளவிலான புத்தகங்களை அவர் வெளியிடுகிறார் பின்னர் இந்த தகவலை மாற்றினால் புத்தகத்தில் கிடைக்கும் தகவல்களை மாற்றினார் அவை ஒரு டேட்டாபேஸ்ஸின் வடிவம் ஆகும் புரோட்டீன் தகவல் ரிசோர்ஸ் எனப்படும் டேட்டாபேஸ்ஸை எவ்வாறு கருதுவது ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மார்கரெட் டேஹாஃப் உருவாக்கிய ப்ரோடீன் வரிசைகளுக்கான முனிச் தகவல் மையம் ஆகும் NCBI புரோட்டீன் டேட்டாபேஸ் மற்றும் PIR புரோட்டீன் தகவல் ரிசோர்ஸ் போன்ற புரோட்டீன் வரிசைமுறைகள் பற்றிய தகவல்களைக் கொண்ட பல்வேறு டேட்டாபேஸ்கள் உள்ளன சராசரி நேரம் PRF புரோட்டீன் ரிசர்ச் பவுண்டேஷன் ஒசாகா பல்கலைக்கழகத்தில் இருந்து தரவுகளை சேகரிக்க அவர்கள் உருவாக்கியது பின்னர் ஸ்விஸ் புரோட் இது ப்ரோடீன் வரிசைகளுக்கான தனித்துவமான வளமாகும் மேலும் அவை சுவிஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் இருந்து உருவாக்கி பராமரிக்கின்றன எனவே அவர்களிடம் 2 வகையான தகவல்கள் உள்ளன ஒன்று கைமுறையாக குணப்படுத்தப்பட்ட தொடர்கள் மற்றும் அவை DNA காட்சிகளிலிருந்து காட்சிகளை மொழிபெயர்த்தன இது TrEMBL என அழைக்கப்படுகிறது பின்னர் அவை PIR போன்ற ஒவ்வொரு முக்கிய டேட்டாபேஸ்களையும் இணைக்கின்றன PIR மற்றும் SWISS PROT சரி அவை யுனிபிரோட் என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கின இது க்ளோபுல ர் ப்ரோடீன் அறிவுத் தளமாகும் இதில் ப்ரோடீன் வரிசைமுறைகள் மற்றும் பிற தகவல்கள் உள்ளனஅவற்றை நாம் கருவிகளாகப் பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த 2 முக்கிய டேட்டாபேஸ்கள் PIR மற்றும் SWISS PROTப்ரோடீன் வரிசைகள் தொடர்பான தகவல்களைப் பகிர அவை ஒன்றிணைகின்றன அவர்கள் இந்த குழுக்களால் கருவிகளை உருவாக்குகிறார்கள் அவர்கள் தங்களைத் தாங்களே பராமரித்து கொள்கிறார்கள் எனவே நீங்கள் பகிரலாம் மற்றும் யூனிபிரோட்டிலிருந்து இந்த காட்சிகளைப் பெறலாம் ஆனால் இந்த கருவிகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்த விரும்பினால் அங்கு நீங்கள் ஸ்விஸ் புரோட் அல்லது PIR ப் பயன்படுத்தலாம் எனவே இந்த ப்ரோடீன் வரிசைகளை பகுப்பாய்வு செய்ய அவர்களுக்கு குறிப்பிட்ட கருவிகள் உள்ளன அவர்கள் அதை சேகரிக்கத் தொடங்கிய தகவல்கள் என்ன அவை எவ்வாறு ஒன்றாக வெளிவருகின்றன என்பதை நான் விளக்குகிறேன் PIR என்பது ப்ரோடீன் உடைய தகவல் ஆகும் ஆரம்பத்தில் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்கப்பட்டது இதுதான் எனவே அவர்கள் தரவை சேகரிக்கின்றனர் அவை புத்தகத்தில் கிடைக்கும் தரவை வெப் சோர்ஸ் வடிவில் மொழிபெயர்க்கின்றன அவை 3 வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று புரோட்டீன் ஆன்டாலஜி இந்த PRO மற்றும் iPro வகுப்பில் ஒருங்கிணைந்த ப்ரோடீன் அறிவுத் தளம் உள்ளது மற்றும் iPro இணைப்பில் லிட்ரேசரில் உள்ள தகவல் மற்றும் அவற்றின் தகவல் சரியானது அடிப்படையில் இது ஒருங்கிணைந்த ப்ரோடீன் தகவல் வளமாகும் எர்கோனோமிக்ஸ் தரவைப் புரிந்துகொள்ள புரோட்டியோமிக் தரவு மற்றும் அமைப்புகள் உயிரியல் ஆராய்ச்சி என இவற்றை ஒன்றாக சேர்க்க வேண்டும் எனவே அவர்கள் தரவைச் சேகரிக்கின்றனர் மேலும் அவை 3 வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் வெவ்வேறு வழிகளில் உள்ளன எடுத்துக்காட்டாக புரோட்டீன் ஆன்டாலஜி விஷயத்தில் முக்கியமாக அவை என்ன தருகின்றன அவை ப்ரோடீன் பொருள்களை விளக்கங்களுடன் குறிக்கின்றன அவற்றுடன் உள்ள உறவு வெவ்வேறு செயல்பாட்டு தகவல்களைக் கொடுக்கும் இங்கே iPro வகுப்பு அவை செயல்பாட்டு பகுப்பாய்வு மற்றும் மேப்பிங் மற்றும் முக்கியமாக வரிசை தகவல்களைத் தருகின்றன உரை சுரங்கத்திற்கும் ஆன்டாலஜி வளர்ச்சிக்கும் அவர்கள் இந்த மூலத்தை வழங்கும் இணைப்பாக உள்ளது பிப்லியோக்ராபி வரைபடம் போன்ற பல்வேறு அம்சங்களுடன் வெவ்வேறு இணைப்புகளை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த டேட்டாபேஸ்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது இவை iPro வகுப்பு அவை ப்ரோடீன் வரிசை கட்டமைப்புகள் குடும்பங்கள் செயல்பாடுகள் இடைவினைகள் வெளிப்பாடுகள் மற்றும் மாற்றங்கள் என போன்ற பல்வேறு அம்சங்களைப் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன எனவே அவை ப்ரோடீன் வரிசையைத் தருகின்றன மேலும் ஒவ்வொரு ப்ரோடீன் வரிசைக்கும் அவை பிற வளங்களைப் பற்றிய தகவல்களைச் சேர்த்தன எனவே ஒரு தரவைத் தேடுவதற்கு அவர்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் உள்ளன இந்த விஷயத்தில் எளிமையான தேடலை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த முக்கிய வார்த்தைகளையும் கொடுக்கலாம் மற்றும் குறிப்பிட்ட சொற்களைப் பயன்படுத்தி மீண்டும் தரவைப் பெறலாம் அல்லது மேம்பட்ட தேடல் விருப்பங்களை உருவாக்கினார்கள் இங்கே அவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன எனவே பயனர் தேர்வின் அடிப்படையில் நீங்கள் எந்தவொரு நிபந்தனையையும் கொடுக்கலாம் மற்றும் டேட்டாபேஸ் அனைத்து தகவல்களையும் கேள்விகளாகப் பயன்படுத்துகிறது பின்னர் முடிவு வெளியீட்டை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இங்கே இது எளிய உரை நீங்கள் PIRSF அல்லது iPro வகுப்பில் ஒரு டேட்டாபேஸ்ஸைத் தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் iPro வகுப்பில் முக்கியமாக காட்சிகள் உள்ளன எனவே நீங்கள் இந்த iPro வகுப்பைக் கிளிக் செய்தால் கேள்விகளுக்கான பல்வேறு விருப்பங்கள் உள்ளன நீங்கள் எந்த குறிப்பிட்ட புலத்திலும் தேட விரும்புகிறீர்களா அல்லது எந்தத் துறையிலும் தேட விரும்புகிறீர்களா இங்கே நாம் எந்த துறையையும் பயன்படுத்துகிறோம் எனவே நான் மனித லைசோசைமை வைத்து அவற்றின் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் ஆனால் தேடலைக் கிளிக் செய்யலாம் எனவே இது முழு படத்தையும் உங்களுக்கு வழங்கும் எனவே உங்கள் கேள்விகளை பார்த்தால் டேட்டாபேஸ்களைப் பற்றி விவாதிக்கிறோம் எனவே அவை பொதுவாக உயிரியல் டேட்டாபேஸ்கள் தொடர்புடைய டேட்டாபேஸ்ஸை என்னவாக பட்டியலிடுகின்றன எனவே அவர்கள் கேள்விகளைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தும் மொழி என்ன கட்டமைக்கப்பட்ட கேள்வி மொழி டேட்டாபேஸ்ஸிலிருந்து தரவை எடுக்க கட்டமைக்கப்பட்ட கேள்வி மொழியான SQL ஆகும் எனவே அவர்கள் இந்த லைசோசைமை எந்தவொரு துறையிலும் கேள்விகளாகப் பயன்படுத்துகிறார்கள் அது எங்கு பெயரைக் கண்டாலும் உள்ளீடுகளைக் காண்பிக்கும் தரவில் உள்ள லைசோசைம் எனவே உங்களிடம் பல உள்ளீடுகள் உள்ளன இவை ப்ரோடீன் id மற்றும் ப்ரோடீன் பெயரைக் குறிக்கும் எனவே அவை ப்ரோடீனின் நீளத்தைக் கொடுக்கும் 148 இன் பொருள் என்ன அவை குறிப்பிட்ட ப்ரோடீன்னில் 148 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் ஆகும் எனவே உயிரினம் மற்றும் குறிப்பிட்ட ப்ரோடீன் மற்றும் இந்த PIRSF id மற்றும் தொடர்புடைய காட்சிகளுக்கான உயிரினம் இனங்கள் என்னவாக இருக்கிறது போட்டி புலம் எது ஏனெனில் மனித லைசோசைம் என்பது நாம் கொடுத்த புலம் இது காகித தலைப்புடன் பொருந்துகிறது சில நேரங்களில் காகிதத் தலைப்பைக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு ப்ரோடீன்ப் பெயரைச் செய்யலாம் அது ப்ரோடீன்ப் பெயருடன் சரியாக பொருந்துகிறது எனவே எங்கு பொருந்தினாலும் பொருந்துகிறது அவர்கள் எங்கு போட்டியைக் கண்டார்கள் என்பதைக் காட்டுகிறது இப்போது நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் அவற்றை கிளிக் செய்தால் அந்த குறிப்பிட்ட ப்ரோடீன்ப் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெறலாம் எனவே நீங்கள் iPro வகுப்பிற்குச் செல்கிறீர்கள் அவை வேறுபட்ட ரிசோர்ஸ்களுடன் இணைகின்றன எனவே iPro வகுப்போடு செல்லுங்கள் எனவே பின்னர் எங்களுக்கு தகவல் கிடைக்கும் எனவே இங்கே நாம் முதலில் ப்ரோடீன்ப் பெயரைக் கொடுக்கிறோம் மற்ற எல்லா ஒத்த சொற்களையும் சரியாகக் கொடுங்கள் அப்படி செய்யும் போது நாம் டாக்ஸ்சாநமி ஐப் பெறுகிறோம் எடுத்துக்காட்டாக இது ஹோமோ சேபியன்களிடமிருந்து பெறுகிறோம் இது மம்மேலியா மற்றும் மெட்டாசோவாவிலிருந்து யூகாரியோட்டா என்பதை காணலாம் மற்றும் ஹோமோ சேபியன்களின் கடைசி வரை செல்லுங்கள் அவை குறிப்பிட்ட ப்ரோடீனின் அனைத்து பரம்பரைகளையும் தருகின்றன பின்னர் மீண்டும் ஜீன் பெயர் மற்றும் வெவ்வேறு சொற்கள் சரியானவை ஏனெனில் பல முக்கிய வார்த்தைகள் இருப்பதால் இதுவும் முக்கியமானது எனவே 3D கட்டமைப்புகள் அல்லது அமிலாய்டுகள் அல்லது நோய் பிறழ்விலிருந்து நீங்கள் பெறக்கூடிய வேறுபட்ட தேடல்களுடன் ஒருவர் தீர்மானிக்கும் தகவலைப் பெற முடியும் நாங்கள் பல நோய் பிறழ்வுகள் டிஸல்பைட் பிணைப்பு மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் பல்வேறு தேடல் விருப்பங்களின் அடிப்படையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீன் வரிசையைப் பெறலாம் இங்குதான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனில் பல்வேறு சொற்களைக் கொடுக்கிறார்கள் பின்னர் செயல்பாட்டை சரியாகக் கொடுப்பார்கள் எனவே இது முக்கியமாக ஒரு பாக்டீரியாவினுடைய செயல்பாடு ஆகும் எனவே இங்கே உடல் திரவங்களில் உள்ள திசுக்கள் மோனோசைட் மேக்ரோபேஜ் அமைப்புடன் தொடர்புடையவை அவை ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனின் குறிப்பிட்ட செயல்பாட்டைக் கொடுக்கின்றன பின்னர் நீங்கள் குறிப்புகளை சரியாக வகுக்கலாம் எனவே அவை DDBJ EMBL மற்றும் ஜென்பேங்க் போன்றவை சரியான DNA வரிசை டேட்டாபேஸ்கள் என்ன என்பதையும் அவற்றின் மூலம் நாம் DNA வரிசையை பெறுகிறோம் எனவே அவர்கள் ஜென்பேங்க் EMBL அல்லது DDBJ மற்றும் பலவற்றைக் கொடுக்கும் அனைத்து டேட்டாபேஸ்களுக்கும் இணைப்பை வழங்குகிறார்கள் எனவே இப்போது 3d கட்டமைப்புகள் இருக்கும்போது பின்னர் வகுப்புகளில் விவாதிக்கிறேன் எனவே அவை ப்ரோடீன் டேட்டாபேஸ் குறியீடுகளுக்கான குறியீடுகளை சரியாக வழங்குகின்றன இது PDB அதாவது ப்ரோடீன் டேட்டாபேங்க் என அழைக்கப்படுகிறது அவர்கள் ids வைத்திருக்கிறார்கள் பின்னர் குடும்ப வகைப்பாட்டை மடிப்புகளின் அடிப்படையில் கொடுக்கிறார்கள் மற்றும் PFAM களங்கள் மற்றும் வகைப்படுத்தல்கள் உள்ளன பின்னர் இங்கே ஒரு வரிசையை கொடுங்கள் அவற்றின் குறிப்பிட்ட புரதத்தின் வரிசை எனவே மனித லைசோசைமைப் பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனில் உள்ள ரெசிடுஸ்களின் எண்ணிக்கையை அவர்கள் காணலாம் எனவே இப்போது இது PIR டேட்டாபேஸிலிருந்து நாம் iPro வகுப்பை பெறுகிறோம் அதே நேரத்தில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்குப் பதிலாக அவை தரவைச் சேகரிக்க முயற்சிக்கும் போது பின்னர் அவை ஸ்விஸ் புரோட் எனப்படும் டேட்டாபேஸ்ஸை யூனிபிரோட்டில் உருவாக்குகின்றன அவை முக்கியமாக இந்த "prots" களில் இருந்து வருகின்றன ஏனெனில் அவை பல்வேறு செயல்பாட்டு அம்சங்களைக் கொண்டுள்ளன மேலும் அவை ப்ரோடீன் தொடர்பான பல தகவல்களையும் காட்சிகள் மற்றும் பகுப்பாய்வு என அனைத்தையும் சேகரித்தன எனவே இந்த ஸ்விஸ் புரோட் 1986 ஆம் ஆண்டில் ஜெனீவா பல்கலைக்கழகம் மற்றும் EMBL தரவு நூலகத்திலிருந்து நிறுவப்பட்டது இது தொகுக்கப்பட்ட டேட்டாபேஸ் ஆகும் மேலும் யுனிப்ரோட்டின் முக்கிய அம்சம் இது இவை குறிப்பிட்ட அளவிலான ப்ரோடீன்னைப் பற்றிய அதிக தகவல்களைத் தருகிறது பிந்தைய ஸ்லைடுகளில் இந்த யூனிபிரோட்டின் சில முக்கிய அம்சங்களைப் பற்றி நான் விளக்குகிறேன் இது உயர் மட்ட சிறுகுறிப்பை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக அவை ப்ரோடீன்னின் பல்வேறு செயல்பாடுகளை சரியாக விளக்குகின்றன மேலும் அவை மொழிபெயர்ப்புக்கு பிந்தைய மாற்றங்கள் மற்றும் வெவ்வேறு மாறுபாடுகள் நோய்கள் மற்றும் இடைவினைகள் மற்றும் பலவற்றை கொடுக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீன்ற்கான நல்ல தகவல்களைக் கொடுங்கள் முதல் அம்சமாக உயர் நிலை சிறுகுறிப்பை இருக்குறது இரண்டாவது அம்சமாக குறைந்தபட்ச அளவிலான ரிடென்டன்சிக் கொண்டிருப்பதைக் குறிக்கிறது அவர்கள் வளங்களில் வைக்க முயற்சித்த வெவ்வேறு வளங்களிலிருந்து ஒரே தகவலைப் பெறுகிறார்கள் ஆனால் தேவையற்ற தகவல்களைக் குறைக்க முயற்சி செய்யுங்கள் மூன்றாவது அம்சம் மற்ற டேட்டாபேஸ்களுடன் உயர் மட்ட இன்டெகிரேஷனையும் கொண்டுள்ளது எனவே அவை லிட்ரேசரில் உள்ள பல்வேறு டேட்டாபேஸ்களுக்கான இணைப்புகளை வழங்குகின்றன எனவே இந்த யுனிபிரோட்டின் 3 முக்கிய அம்சங்கள் என்னென்ன அவை யுனிப்ரோட்டின் உயர் மட்ட அன்னோடேஷன் உடைய குறைந்தபட்ச முக்கிய ரிடென்டன்சி மற்றும் உயர் மட்ட ஒருங்கிணைப்பும் ஆகும் இப்போது இவை முக்கிய அம்சமாகும் இந்த குறிப்பிட்ட டேட்டாபேஸ்ஸிற்கான பல பயனர்கள் இருக்கிறார்கள் அவற்றை நாம் யுனிபிரோட் டேட்டாபேஸ் என்று அழைக்கிறோம் பின்னர் அவர்களிடம் மற்றொரு துணைத் தரவு உள்ளது இது trEMBL இது மொழிபெயர்க்கப்பட்ட வரிசைமுறைகள் ஆகும் இது கம்ப்யூட்டர் அன்னோடேடட் நிரப்பியாகும் இது அனைத்து மொழிபெயர்ப்புகளையும் கொண்டுள்ளது ஸ்விஸ் புரோட்டில் ஒருங்கிணைக்கப்படாத EMBL நியூக்ளியோடைடு வரிசை உள்ளீடுகள் முக்கியமாக ஸ்விஸ் புரோட்டில் அவை வரிசையை கைமுறையாக நிர்வகித்தன மேலும் அவை மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்குகின்றன கூடுதலாக அவை DNA காட்சிகளிலிருந்து கம்ப்யூட்டர் அன்னோடேடட் வரிசையையும் வழங்குகின்றன இது உங்களிடம் இருப்பதைக் கண்டால் அவை நமக்கு துல்லியமான தரவு அதாவது 0 55 மில்லியன் மற்றும் இது 73 7 மில்லியன் போன்ற கம்ப்யூட்டர் அன்னோடேடட் காட்சிகள் மற்றும் முற்றிலும் 75 மில்லியன் காட்சிககளையும் கொண்டுள்ளன இது ப்ரோடீன் வரிசைகளின் நல்ல தரவு ஆகும் எனவே நீங்கள் இந்த யூனிபிரோட் டேட்டாபேஸ்ஸைப் பயன்படுத்தலாம் எனவே யுனிபிரோட் dot org என்ற வெப்சைட் மூலம் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீன் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பெறலாம் எனவே நாங்கள் யூனிபிரோட்டைப் பார்க்கிறோம் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்ஸை உருவாக்க விரும்பினால் முந்தைய வகுப்புகளில் நான் விவாதித்தபடி அவற்றை பராமரிக்க வேண்டும் ஒரு டேட்டாபேஸ்ஸை உருவாக்குவது எளிதானது ஆனால் அவற்றை சரியாக பராமரிப்பது என்பது மிகவும் கடினம் எனவே தரவின் சீரான அதிகரிப்பு என்பது இருக்க வேண்டும் மற்றும் மிகவும் நம்பகமான தரவாக இருக்க வேண்டும் எனவே பின்னர் மிகவும் சுத்தமான தரவைப் பிரிப்பதும் மிகவும் முக்கியமானது எனவே இந்த யுனிபிரோட்டை நீங்கள் பார்த்தால் இது யுனிப்ரோட் ஒரு ஸ்விஸ் புரோட்டிற்கான தரவு மற்றும் இது TrEMBL காண ஸ்விஸ் புரோட் இது கையேடுகளால் நிர்வகிக்கப்பட்ட ஒன்றாகும் இது கம்ப்யூட்டர் அன்னோடேடட் உடையது ஆகும் எனவே இந்த காட்சிகளை நாம் படிப்படியாக அதிகரித்தவுடன் அவர்கள் இந்த காட்சிகளில் வேலை செய்யத் தொடங்கினர் மேலும் தரவைக் குணப்படுத்த உள்ளீட்டின் பல முயற்சிகளை அவர்கள் செலவிட்டனர் எனவே தரவில் படிப்படியாக அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் அதேபோல் TrEMBL படிப்படியாக அதிகரிக்கும் தரவையும் நீங்கள் பெறலாம் ஒருவேளை நீங்கள் இந்த உள்ளீடுகளில் சிலவற்றை நீக்கிய பின் அவற்றில் நிறைய தரவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பின்னர் அது மீண்டும் வளர்ந்து வருகிறது எனவே அவை முக்கியமாக தரவை தொடர்ந்து பராமரிப்பதும் படிப்படியாக தரவை அதிகரிப்பதும் இந்த டேட்டாபேஸ்ஸின் வளர்ச்சியைக் காட்டுகின்றன மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கோள்களையும் மேம்படுத்துகின்றன ஏனெனில் எந்தவொரு ப்ரோடீன் வரிசை தகவலுக்கும் யூனிபிரோட் டேட்டாபேஸ்ஸை பயன்படுத்த வேண்டும் எனவே இப்போது நீங்கள் வகைப்பாட்டைப் பார்த்தால் யுனிப்ரோட்டில் எந்த வகை தரவு டாமிநேட் செலுத்துகிறது என்பதை கண்டால் அது தான் வகைப்பாடு எனவே முக்கியமாக நீங்கள் எந்த வகையான உயிரினத்துடன் டாமிநேட் செலுத்துகிறீர்கள் என்பதைக் காணலாம் இது முக்கியமாக எந்த பாக்டீரியா என்பதை காணலாம் ஏனெனில் இது பாக்டீரியா வினுடைய தரவு ஆகும் இது மிகவும் டாமிநேட் செய்கிறது மற்றும் அவற்றை தொடர்ந்து ஒரே மாதிரியான விருப்பத்தை நீங்கள் காணலாம் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் SWISS PROT உள்ளீடுகள் மற்றும் TrEMBL உள்ளீடுகளுக்கு கூட இதேபோன்ற தரவுகளை முக்கியமாக பாக்டீரியாக்கள் டாமிநேட் செலுத்துகின்றன உள்ளன அவற்றின் சராசரி நீளம் என்ன ப்ரோடீன் உடைய சராசரி நீளம் என்ன மாணவர் 3 1 5 யூனிபிரோட் டேட்டாபேஸில் டெபாசிட் செய்யப்பட்ட அனைத்து ப்ரோடீன்களின் அடிப்படையிலும் 315 அமினோ ஆசிட்கள் வழக்கமாக யூனிபிரோட்டில் உள்ள வெவ்வேறு ப்ரோடீன்களின் வரிசை நீளத்தைப் பொறுத்து டெபாசிட் செய்யப்படுகிறது எனவே இவற்றில் முக்கியமாக இந்த பகுதி என்பதை நீங்கள் காணலாம் அதாவது இந்த பகுதி 100 முதல் 400 ரெசிடுஸ்கள் வரை உள்ளது பெரும்பாலான ப்ரோடீன்கள் சிறியனவாக உள்ளது எனவேஅவை நடுத்தரமாக அல்லது 200 மற்றும் 300 ப்ரோடீன்களை கொண்டுள்ளது நீங்கள் 250 300 இல் 300 ப்ரோடீன்கள் மற்றும் சில ப்ரோடீன்கள் அவை இறுதியாக 1000 க்கும் மேற்பட்ட ரெசிடுஸ்கள் அவற்றின் சராசரி நீளத்தை எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு ப்ரோடீனிலும் உள்ள 315 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களைப் பற்றியும் காணலாம் ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை ப்ரோடீன்கள் உள்ள பகுதி ஆகும் எனவே இது சுமார் 100 முதல் 400 ரெசிடுஸ்கள் கொண்ட பகுதியாகும் எனவே இப்போது நீங்கள் இந்த வெவ்வேறு ப்ரோடீன்களைப் பார்த்தால் அவை முற்றிலும் வெவ்வேறு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் சார்பாக இருக்கிறது எத்தனை அமினோ அமில ரெசிடுஸ்கள் இருக்கிறது மாணவர் 20 20 ரெசிடுஸ்கள் சரியான மற்றும் வெவ்வேறு வகைப்பாடுகளை கொண்டுள்ளது மேலும் போலார் நான் போலார் கட்டணம் மற்றும் பலவற்றில் உள்ளது எந்தவொரு குறிப்பிட்ட ரெசிடுஸ்களும் முக்கியமாக ப்ரோடீன் வரிசைகளில் இருக்கின்றன எனவே இங்கே தரவைக் காட்டுகிறேன் இந்தத் தரவு படிப்படியாகக் குறைவதைக் காட்டுகிறது இங்கே இது வெவ்வேறு குழுக்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது எனவேநீங்கள் அவற்றை பார்த்தால் சில அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் உள்ளன அவை ப்ரோடீன் வரிசைகளில் அதிகமாக நிகழ்கின்றன எஞ்சியவை லுசின் அலனைன் கிளைசின் போன்றவை ஆகும் எனவே அரிதாக நிகழும் அமினோ ஆசிட்களைப் பார்க்கும்போது ப்ரோடீன்க் காட்சிகளில் முக்கியமாக நிகழும் ரெசிடுஸ்கள் ஆகும் அரிதாக நிகழும் அமினோ ஆசிட்கள் என்னென்ன டிரிப்டோபன் இந்தத் தரவு சில வெளியீடுகளுக்கு முன்பு பெறப்பட்டது வெளியிடப்பட்டது தற்போதைய தரவு எனவே டிரிப்டோபனைப் பார்த்தால் ஒரு புள்ளி 2 சதவிகிமாக உள்ளது மற்றும் 16 க்கு அதே 1 2 சதவிகிதம் உள்ளது எனவே லுசின் 9 8 சதவிகிதம் என்பது சரியானது மற்றும் 20 ரெசிடுஸ்களும் தோராயமாக விநியோகிக்கப்பட்டால் அலனைன் 8 9 சதவிகிதம் என்று நீங்கள் கண்டால் அவை மிக அதிகமாக நிகழ்கிறது ஒவ்வொரு அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் சதவீதம் என்ன மாணவர் 5 சதவிகிதம் 5 சதவிகிதம் என்பது சரி ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தால் அவை அப்படி இல்லை சில ரெசிடுஸ்கள் 10 ஆகவும் சில இரட்டை அளவு மற்றும் சில ரெசிடுஸ்கள் 1 2 மட்டுமே உள்ளது எனவே இது முக்கியமாக கட்டமைப்பின் காரணமாகவும் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனை அவற்றின் குளோபுலர் வடிவத்தில் மடிப்பதற்கும் நிலைத்தன்மையை பராமரிப்பதற்கும் செயல்பாடுகளுக்கும்மிக முக்கியம் இந்த ஹைட்ரோபோபிக் ரெசிடுஸ்கள் அவை மையத்தை உருவாக்குகின்றன அவை ப்ரோடீன் மடிப்பைத் தொடங்குகின்றன மற்றும் நிலைத்தன்மையைப் பராமரிக்கின்றன அதேபோல் போதுமான அளவு சார்ஜ் ரெசிடுஸ்களை நீங்கள் காணலாம் எடுத்துக்காட்டாக லைசின் மற்றும் அர்ஜினைன் ஆகும் எனவே லைசின் மற்றும் அர்ஜினைனின் சதவீதம் என்ன அவை 5 சதவிகிதம் மாணவர் 5 6 5 6 சதவிகிதம் மற்றும் செரீன் த்ரோயோனைன் போன்ற போலார் ரெசிடுஸ்களும் ஆகும் நீங்கள் போதுமான சதவீதத்தைக் காணலாம் ஏனெனில் அவை எலெக்ட்ரோஸ்டாடிக் இன்டெரெக்ஸ்ன்களை உருவாக்குவதோடு ஹைட்ரஜன் பாண்ட்களையும் உருவாக்குகின்றன இப்போது இந்த ரெசிடுஸ்கள் தனித்துவமான ப்ரோடீன் வரிசைகளில் குறிப்பிட்ட சார்புகளைக் கொண்டுள்ளன